இந்த விரிவுரைக்கு வருக கடந்த இரண்டு விரிவுரைகளில் வெள்ளை பெட்டி சோதனை பற்றி விவாதித்து வருகிறோம் நாம் ஒரு யூனிட்டிற்கு கவரேஜ் அடிப்படையிலான சோதனை பற்றி நாம் விவாதித்தோம் பிரான்ச் கவரேஜ் ஒரு வலுவான சோதனை என்று நாம் பார்த்தோம் நாம் பிரான்ச் கவரேஜ் சோதனை செய்கிறோம் என்றால் ஸ்டேட்மெண்ட் கவரேஜ் சோதனையை செய்ய தேவையில்லை ஆனால் பிரான்ச் கவரேஜ் சோதனை போதுமானதாக இருக்கிறதா அல்லது வேறுவிதமாகக் கூறினால் வலுவான சோதனை உத்திகள் உள்ளனவா என்பதை பார்க்க வேண்டும் அவ்வாறு வலுவான சோதனைகளை மேற்கொண்டால் கண்டிஷன் தேவையில்லை இப்போது நாம் மற்ற சோதனை வகைகளை பார்ப்போம் கடந்த சில விரிவுரைகளில் ஸ்டேட்மெண்ட் கவரேஜ் அடிப்படையிலான சோதனை பற்றி விவாதித்தோம் பின்னர் பிரான்ச் கவரேஜ் சோதனை பற்றி விவாதித்தோம் இது டெசிஷன் கவரேஜ் சோதனை என்றும் பிரபலமாக அறியப்படுகிறது இப்போது அடிப்படை கண்டிஷன் கவரேஜ் சோதனையைப் பார்ப்போம் அடிப்படை கண்டிஷன் கவரேஜ் சோதனைக்குப் பிறகு கண்டிஷன் டெசிஷன் கவரேஜ் அடிப்படையிலான சோதனையைப் பார்ப்போம் மல்டிபிள் கண்டிஷன் கவரேஜ் சோதனை MC DC கவரேஜ் சோதனை பாத் கவரேஜ் சோதனை பின்னர் டேட்டா ப்ளோ சோதனை ஆகியவற்றைப் பார்ப்போம் முதலாவதாக பிரான்ச் கவரேஜ் சோதனை போதுமானதாக இருக்குமா என்ற கேள்விக்கு தீர்வு காண்போம் அல்லது வேறுவிதமாகக் கூறினால் அனைத்து பிரான்ச்களும் சோதனை செய்யப்பட்டாலும் சில குறிப்பிட்ட சோதனை நிபந்தனைகளை நாம் சோதனை செய்யாமல் இருக்க முடியுமா அல்லது பிரான்ச் கவரேஜ் சோதனை அல்லது டெசிஷன் கவரேஜ் சோதனையை முடித்த பிறகும் பிழைகள் இருக்க முடியுமா என்பவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும் ஒரு எளிய உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் c என்பது எழுத்துக்களுக்கு சமமா அல்லது c இலக்கத்திற்கு சமமா என்னும் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் உள்ளது என்று வைத்துக் கொள்வோம் இங்கு c என்பது ஒரு எழுத்துக்குறி வேரியபிள் மற்றும் விசைப்பலகையிலிருந்து c மதிப்பை உள்ளீடாக பெற்றுக்கொண்டோம் c என்பது எழுத்துக்களா அல்லது c என்பது ஒரு இலக்கமா என இங்கே சோதனை செய்கிறோம் அதற்காக நாம் சில சிறப்பு செயலாக்கங்களை செய்து கொள்வோம் c இன் முழு எண் மதிப்பை கணக்கிடலாம் அது ஒரு இலக்கமாக இருந்தால் c c a என கொள்ளலாம் இதன் மூலம் முழு எண் மதிப்பை அடையலாம் என்று எடுத்துக்கொள்வோம் ஆனால் நாம் பிரான்ச் சோதனையைச் செய்தால் பிரான்ச் கண்டிஷன் சரி மற்றும் தவறு என்னும் மதிப்புகளைக் கொள்ள வேண்டும் நம்மிடம் c மதிப்பு எழுத்துக்களாக இருந்தால் அதாவது A முதல் Z மற்றும் a to z என இருந்தால் அது சரி என அமையும் பின்னர் ஏதாவது ஒரு நிபந்தனை சரியாக இருந்தால் மற்ற நிபந்தனை ஒரு பொருட்டல்ல ஏனெனில் இது ஒரு OR நிபந்தனை என்பதால் ஏதாவது ஒன்று சரியாக இருந்தால் அது பிரான்ச் நிபந்தனையை சரி என்ன கொள்ளும் இப்போது இரண்டாவது டெஸ்ட் கேஸ் என்பது ஒரு கட்டுப்பாட்டு எழுத்து அல்லது சிறப்பு எழுத்து என்று எடுத்துக்கொள்ளலாம் எனவே இப்போது நாம் c எழுத்துக்கள் மற்றும் c இலக்கம் என்ற வெளிப்பாட்டை மதிப்பிடும்போது அது சரியாகும் ஏனெனில் c ஒரு சிறப்பு எழுத்து ஆகும் ஆகையால் அது தவறானது ஆனால் தவறு என்பது c இலக்கம் என இருக்கும்போது நாம் அதை சரியாகச் செய்யவில்லை அதை c c a என மாற்றிக்கொண்டோம் எனவே நாம் ஒரு சிறிய தவறைச் செய்தோம் முழு எண்ணைப் பெற நாம் ஒரு சிறிய தவறு செய்தோம் ஆனால் பின்னர் நமது 2 டெஸ்ட் கேஸ் கள் அதாவது c என்பது ஒரு எழுத்து மற்றும் c என்பது ஒரு சிறப்பு எழுத்து என்பது டெசிஷன் கவரேஜை செயல்படுத்துகிறது மற்றும் தவறான துணை வெளிப்பாடு அதாவது c இலக்கம் என்பதை சோதனை செய்யவில்லை நாம் டெசிஷன் கவரேஜ் சோதனை செய்தாலும் பிரான்ச் நிபந்தனையின் இரண்டு விளைவுகளையும் சோதனை செய்தாலும் பிழை உள்ளது நம்மால் இன்னும் பிழையைக் கண்டறிய முடியவில்லை அதற்கான காரணம் இந்த துணை வெளிப்பாடு சரி என இருக்கும் எந்த நிபந்தனையையும் நாம் கருத்தில் கொள்ளவில்லை நம்மிடம் ஒரு டெஸ்ட் கேஸ் துணை வெளிப்பாடு மதிப்புகள் சரி மற்றும் தவறு என கருதப்படுவதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் அந்த யோசனையின் அடிப்படையில் அடிப்படை கண்டிஷன் கவரேஜ் சோதனை வடிவமைக்கப்பட்டுள்ளது அடிப்படை கண்டிஷன் கவரேஜ் சோதனையைப் பார்ப்போம் பல உட்பிரிவுகளைக் கொண்ட ஒரு பிரான்ச் நிபந்தனைக்கான அடிப்படை கண்டிஷன் கவரேஜ் சோதனையை நாம் ஒரு சிக்கலான நிபந்தனை என்று அழைப்போம் ஒவ்வொரு துணை வெளிப்பாடுகள் அல்லது உட்பிரிவுகள் அனைத்தும் சரி மற்றும் தவறு என்னும் மதிப்புகளை அடைய வேண்டும் நாம் அதைச் செய்தால் முன்பு கண்டுபிடிக்கப்படாத பிழையை கண்டுபிடிக்கலாம் என்பதை நாம் காணலாம்' அது ஒரு நல்ல சோதனையாகும் முதலில் இது ஸ்டேட்மெண்ட் கவரேஜை விட வலிமையானதா இந்த வகையான அடிப்படை நிபந்தனை கவரேஜ் சோதனை எளிய டெசிஷன் கவரேஜ் சோதனையை விட இது வலுவானதா அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க முயற்சிப்போம் முதலில் அடிப்படை கண்டிஷன் சோதனை உத்திகளை எவ்வாறு வடிவமைப்பது என்று பார்ப்போம் ஒரு நிபந்தனை வெளிப்பாட்டின் உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் அதாவது a 10 மற்றும் b 50 எனக் கொள்வோம் மேலும் ஒவ்வொரு துணை வெளிப்பாடுகளும் சரி மற்றும் தவறு என்ற மதிப்புகளை அடைய வேண்டும் என்பதே நமது நோக்கம் இப்போது அதை உண்மையாக்க a 10 ஐ உருவாக்க 15 ஐ எடுத்துக்கொள்வோம் மேலும் b 50 ஐ உருவாக்க சில மதிப்பு b 30 அல்லது அது போன்ற ஏதாவது மதிப்பை ஒதுக்குவோம் எனவே நமது முதல் டெஸ்ட் கேஸ் தேவை இது துணை வெளிப்பாடுகள் இரண்டையும் தவறானதாக மாற்றும் எனவே a 5 5 10 ஐத் தேர்ந்தெடுப்போம் எனவே இது தவறானது b 60 60 50 என்று சொல்லலாம் எனவே இரண்டாவது துணை வெளிப்பாடும் தவறானது எனவே இந்த இரண்டு சோதனை நிகழ்வுகளும் எளிய நிலை சோதனை அல்லது அடிப்படை கண்டிஷன் சோதனையை அடைகின்றன ஒவ்வொரு துணை வெளிப்பாடும் சரி மற்றும் தவறு என்ற மதிப்புகளை அடைகின்றன ஆனால் நாம் எப்போதும் அடிப்படை நிலை சோதனை செய்ய முடியுமா ஆம் 2 துணை வெளிப்பாடுகள் சார்பற்றவையாக இருந்தால் நாம் அடிப்படை நிலை சோதனை செய்யலாம் இவற்றுக்கு இடையில் ஒரு சார்பு இருந்தால் நாம் அடிப்படை நிலை சோதனையை செயல்படுத்தலாம் அல்லது செயல்படுத்தாமல் போகலாம் a 10 மற்றும் a 5 என்று எடுத்துக்கொண்டால் இரண்டு துணை வெளிப்பாடுகளுக்கு இடையில் ஒரு சார்பு உள்ளது மேலும் டெஸ்ட் கேஸ் வடிவமைப்பது கடினம் ஏனெனில் a என்பதன் மதிப்பு ஒரே நேரத்தில் 10 ஐ விட அதிகமாகவும் 5 க்கும் குறைவாக இருக்க முடியாது ஆனால் நம்மிடம் சார்பற்ற உட்பிரிவுகள் இருந்தால் அடிப்படை கண்டிஷன் சோதனையை வடிவமைக்க முடியும் எத்தனை டெஸ்ட் கேஸ் கள் அடிப்படை நிலை சோதனையை அடைய போதுமானதாக இருக்கும் ஆனால் இந்த சோதனை எவ்வாறு செயல்படுகிறது பிரான்ச் கவரேஜ் மற்றும் ஸ்டேட்மெண்ட் கவரேஜ் சோதனைகளை ஒப்பிட்டு ஆராய்வோம் மற்றொரு உதாரணம் உள்ளது இது எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்பதைச் சரிபார்க்கும் முன் நம்மிடம் c1 மற்றும் c2 அல்லது c3 இருப்பதாக எடுத்துக்கொள்வோம் எனவே இங்கே 3 உட்பிரிவுகள் மற்றும் 3 துணை வெளிப்பாடுகள் அல்லது உட்பிரிவுகள் உள்ளன இந்த ஒவ்வொன்றையும் சரி மற்றும் தவறு என மாற்றுவோம் 3 4 5 எதுவாக இருந்தாலும் அவை சார்பற்றவையாக இருந்தால் அனைத்தும் சரி மற்றும் அனைத்தும் தவறு போன்ற டெஸ்ட் கேஸ் களை மட்டுமே பயன்படுத்துகிறோம் இப்போது ஒரு பிரான்ச் நிலையை சோதிக்க சில டெஸ்ட் கேஸ் என்று அழைக்கிறோம் ஒரு எளிய வெளிப்பாடு உள்ளது உண்மை மதிப்புகள் எண்ணிக்கை என்பது அனைத்து நிபந்தனைகளின் சரி மற்றும் தவறு என்னும் மதிப்புகளின் எண்ணிக்கையை 2 அடிப்படை கண்டிஷன்களின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடுதல் ஆகும் எனவே நமக்கு a 10 அல்லது b 5 மற்றும் c 100 போன்ற வெளிப்பாடு இருந்தால் 3 சிறு நிபந்தனைகள் அல்லது அடிப்படை கண்டிஷன்கள் இருப்பதை இங்கே காணலாம் பின்னர் இவை ஒவ்வொன்றின் சாத்தியமான விளைவுகளும் 2 3 ஆக இருப்பதால் 6 ஆகும் இப்போது நாம் ஒரு டெஸ்ட் கேஸ் களைப் பயன்படுத்தி அடிப்படை கண்டிஷன்களின் செயலாக்கத்தை அடைந்தோம் செயல்படுத்தப்பட்ட கவரேஜ் சதவீதம் என்ன இரண்டாவது நிபந்தனைக்கு சரி தவறு தவறு என்னும் மதிப்புகளை அடையலாம் எனவே 6 இல் 4 டெசிஷன்களை நாம் செயல்படுத்தி உள்ளோம் எனவே கவரேஜ் 23 ஆக இருக்கும் ஆனால் இது போதுமான வலுவான சோதனையா இதை டெசிஷன் கவரேஜ் மற்றும் ஸ்டேட்மென்ட் கவரேஜுடன் எவ்வாறு ஒப்பிடுகிறது ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கொள்வோம் a 5 மற்றும் b 3 அல்லது c 0 எனில் இங்கே இருக்கும் செயல் a 10 என்பதாகும் அடிப்படை நிபந்தனை கவரேஜ் செயல்படுத்த 2 டெஸ்ட் கேஸ் களைப் பயன்படுத்தலாம் இது உண்மையாக இருந்தால் a 10 என்று சொல்லலாம் b 2 என்பது சரி மற்றும் c 2 என்பது தவறு ஆகும் எனவே முதல் டெஸ்ட் கேஸ் களைப் பயன்படுத்தி அடிப்படை நிபந்தனைகளை நாம் செயல்படுத்தி உள்ளோம் எனவே ஒவ்வொரு துணை வெளிப்பாடுகளும் சரி மற்றும் தவறு என்னும் மதிப்புகளை அடைகின்றன ஆனால் டெசிஷன் கவரேஜ் உண்மையானதா என்பதைப் பார்ப்போம் எனவே முதல் நிபந்தனையை பொருட்படுத்தாமல் அது தவறானது என்றாலும் முழு விதிமுறையும் சரி என அமையும் எனவே பிரான்ச் முடிவு சரியானதாக இருக்கும் இப்போது இரண்டாவது நிபந்தனை தவறு மற்றும் தவறு என எடுத்துக் கொள்வோம் அப்படி எனில் இங்குள்ள பிரிவு தவறு ஆகும் ஆனால் பின்னர் இரண்டாவது துணை வெளிப்பாடு சரியாகிறது எனவே விளைவு மீண்டும் சரி என அமையும் எனவே 2 டெஸ்ட் கேஸ் கள் அடிப்படை நிபந்தனை கவரேஜை அடைய முடிந்தாலும் அவை டெசிஷன் கவரேஜை அடைய முடியவில்லை இதிலிருந்து அடிப்படை நிபந்தனை கவரேஜ் செயல் படுத்தப்பட்டாலும் டெசிஷன் கவரேஜ் செயல்படுத்தப்படாமல் போகலாம் என்று நாம் முடிவு செய்யலாம் அல்லது வேறுவிதமாகக் கூறினால் அடிப்படை நிபந்தனை கவரேஜ் என்பது டெசிஷன் சோதனையை விட வலுவான சோதனை என்று நாம் கூற முடியாது ஆனால் டெசிஷன் கவரேஜ் சோதனை அடிப்படை நிபந்தனை கவரேஜை விட வலுவானதா இல்லை அதுவும் உண்மையல்ல ஏனென்றால் c எழுத்துக்கள் அல்லது சி இலக்கத்திற்கான டெசிஷன் கவரேஜ் அடையப்பட்டிருந்தாலும் அதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் நாம் டெசிஷன் கவரேஜை செயல்படுத்த முடியும் ஆனால் அது அடிப்படை நிபந்தனை கவரேஜை செயல்படுத்தவில்லை எனவே அடிப்படை நிபந்தனை கவரேஜ் மற்றும் டெசிஷன் கவரேஜ் தொடர்புடையவை என்று நாம் கூறலாம் அவை உண்மையில் ஒப்பிடத்தக்க சோதனைகள் அல்ல ஒரு சோதனை மற்ற சோதனையை விட வலுவாக இருக்க முடியாது இப்போது நிபந்தனை டெசிஷன் கவரேஜ் சோதனையைப் பார்ப்போம் அடிப்படை நிபந்தனை கவரேஜ் சோதனை மற்றும் பிரான்ச் கவரேஜ் சோதனை ஆகிய 2 ஐயும் உண்மையில் ஒப்பிடமுடியாது இந்த 2 இல் எது மற்றொன்றை விட வலிமையானது என்று நாம் கூற முடியாது ஆனால் ஸ்டேட்மெண்ட் கவரேஜ் சோதனை பற்றி என்ன நினைக்கிறோம் ஸ்டேட்மெண்ட் கவரேஜ் சோதனையை விட பிரான்ச் கவரேஜ் சோதனை வலுவானது என்பதை நாம் அறிவோம் ஆனால் அடிப்படை நிபந்தனை மற்றும் ஸ்டேட்மெண்ட் சோதனை ஆகியவற்றை ஒப்பிட்டு பார்ப்போம் ஸ்டேட்மெண்ட் கவரேஜ் சோதனையை விட அடிப்படை நிபந்தனை கவரேஜ் வலுவானது என்று நாம் கூற முடியுமா அல்லது நேர்மாறாக ஸ்டேட்மெண்ட் கவரேஜ் சோதனை அடிப்படை கவரேஜ் சோதனையை விட வலிமையானதா நிச்சயமாக பொது அறிவிலிருந்து ஸ்டேட்மெண்ட் கவரேஜ் சோதனை அடிப்படை நிபந்தனை கவரேஜ் சோதனையை விட வலுவாக இருக்க முடியாது என்று நாம் கூறலாம் ஏனென்றால் ஸ்டேட்மெண்ட் கவரேஜை விட வலிமையானது அடிப்படை நிபந்தனை சோதனையை விட வலுவானது அல்ல ஆனால் இந்த அடிப்படை நிபந்தனை கவரேஜ் பற்றி பார்க்கும்போது அது ஸ்டேட்மெண்ட் கவரேஜை அடைகிறதா அதை புரிந்துகொள்ள முயற்சிக்கும்போது மற்றும் எடுத்துக்காட்டுகளை பயன்படுத்தி செயல்படுத்தும்போது அடிப்படை நிபந்தனை கவரேஜ் மற்றும் ஸ்டேட்மென்ட் கவரேஜ் சோதனைக்கும் என்ன தொடர்பு பிரான்ச் கவரேஜ் சோதனையைப் பற்றி விவாதிக்கும் போது நமக்கு வரும் யோசனை என்னவெனில் பிரான்ச் கவரேஜ் சோதனையை விட வலுவானதும் அதே நேரத்தில் நிபந்தனை கவரேஜை செயல்படுத்துவதும் ஆன ஒரு சோதனை உத்தியை தயார்படுத்த வேண்டும் அடிப்படை நிபந்தனை கவரேஜ் அதைச் செய்ய முடியவில்லை அடிப்படை நிபந்தனை கவரேஜையும் டெசிஷன் கவரேஜையும் நாம் செயல்படுத்த வேண்டும் என்ற நிபந்தனையை விதிக்க முடியுமா எனவே அதுதான் இப்போது நாம் விவாதிக்கும் உத்தி இது நிபந்தனை டெசிஷன் கவரேஜ் என்று அழைக்கப்படுகிறது நிபந்தனை டெசிஷன் கவரேஜ் உத்தியை பயன்படுத்தி நாம் நாங்கள் அடிப்படை நிபந்தனை கவரேஜ் மற்றும் டெசிஷன் கவரேஜ் ஆகியவற்றை செயல்படுத்தலாம் இங்கே ஒவ்வொரு சிறு நிபந்தனையும் சரி மற்றும் தவறு என்னும் மதிப்புகளை எடுத்துக்கொள்வதற்காக செய்யப்படுகிறது இது அடிப்படை நிபந்தனை கவரேஜ் உத்தியை செயல்படுத்துகிறது மற்றும் டெசிஷன் அனைத்தும் சரி மற்றும் தவறு என்னும் மதிப்புகளை அடைகிறது எனவே நமக்கு அதற்கான டெஸ்ட் கேஸ் கள் வேண்டும் எனவே இது அடிப்படை நிபந்தனை சோதனை அல்லது பிரான்ச் கவரேஜ் சோதனையை விட வலுவான சோதனை ஏனெனில் இது இரண்டையும் செயல்படுத்துகிறது ஆனால் இது மிகவும் வலுவான சோதனையா பிரான்ச் சோதனை மற்றும் அடிப்படை நிபந்தனை கவரேஜ் இரண்டையும் விட இது வலிமையானது என்பதை நாம் காணலாம் ஆனால் இது மிகவும் வலிமையானதா இல்லை மிகவும் வலிமையான சோதனை உத்தி மல்டிபிள் கண்டிஷன் கவரேஜ் ஆகும் இங்கே சாத்தியமான அனைத்து சிறு நிபந்தனைகளும் எல்லா சாத்தியமான தொடர்புகளின் மதிப்புகளை எடுத்துக்கொள்வதாக கருதலாம் a 5 அல்லது b 20 என்றால் அந்த விஷயத்தில் நமது டெஸ்ட் கேஸ் கள் இந்த இரண்டு நிபந்தனைகளின் சாத்தியமான அனைத்து தொடர்புகளையும் கருத்தில் கொள்ள வேண்டும் பொதுவாக ஒரு சிக்கலான டெசிஷன் ஸ்டேட்மெண்ட்யில் n துணை வெளிப்பாடு அல்லது உட்பிரிவுகள் இருந்தால் மல்டிபிள் கண்டிஷன் கவரேஜ் செயல்படுத்த நமக்கு 2n டெஸ்ட் கேஸ் கள் தேவைப்படும் எனவே மல்டிபிள் கண்டிஷன் கவரேஜ் சோதனை அனைத்து துணை வெளிப்பாடுகளும் அவற்றின் உண்மை மதிப்புகளின் சாத்தியமான அனைத்து சேர்க்கைகளையும் அடைகின்றன என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் இப்போது ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம் அதாவது a || b c என எடுத்துக்கொள்வோம் நம்மிடம் 3 துணை வெளிப்பாடுகள் 3 பூலியன் மதிப்புகள் உள்ளன மேலும் மல்டிபிள் கண்டிஷன் கவரேஜ் உத்தியை நாம் செயல்படுத்த வேண்டுமானால் நமக்கு எத்தனை டெஸ்ட் கேஸ் எண்ணிக்கை என்பது துணை வெளிப்பாடுகளின் எண்ணிக்கை அல்லது அடிப்படை சிறு நிபந்தனைகளின் எண்ணிக்கை ஆகியவற்றின் அடிப்படையில் அதிகமாகிறது பல பயன்பாடுகளில் இந்த எண்ணிக்கை மிகப்பெரியதாக இருக்கும் குறிப்பாக கட்டுப்படுத்தியில் உட்பொதிக்கப்பட்ட கட்டுப்பாட்டு பயன்பாடுகளில் யூசர் இன்டர்பேஸ் பயன்பாடுகளில் எண்ணிக்கை அதிகமாகும் 10 அல்லது 20 துணை வெளிப்பாடுகள் உள்ளடக்கிய வெளிப்பாடுகள் இருப்பது மிகவும் பொதுவானது ஒரு டெசிஷன் ஸ்டேட்மெண்ட்யில் ஒரு வெளிப்பாட்டில் 20 துணை வெளிப்பாடுகள் இருந்தால் நமக்கு 220 டெஸ்ட் கேஸ் களை செயல்படுத்துவதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் தேவைப்படலாம் ஆகவே பிரான்ச்கள் இருக்கும்போது மல்டிபிள் கண்டிஷன் கவரேஜ் ஒரு வலுவான சோதனை என்று நாம் கூறலாம் ஆனால் அது நடைமுறைக்கு மாறானது ஏனென்றால் நம்மிடம் பல உட்பிரிவுகள் அல்லது பல துணை வெளிப்பாடுகள் 10 அல்லது அதற்கு மேற்பட்டவை அல்லது 8 7 கூட இருக்கும்போது பல டெஸ்ட் கேஸ் களுக்கும் வழிவகுக்கிறது எனவே மல்டிபிள் கண்டிஷன் கவரேஜ் போல முழுமையான சோதனையை எட்டக்கூடிய ஒரு சோதனை உத்தியை நாம் பயன்படுத்த முடியுமா அதாவது டெஸ்ட் கேஸ் ளின் எண்ணிக்கை குறைவாக இருக்க வேண்டும் அதாவது 3 4 5 ஆக இருக்க வேண்டும் அது 1000 ஆக இருக்கக்கூடாது இப்போது நாம் இந்த விரிவுரையின் முடிவில் இருக்கிறோம் அடுத்த விரிவுரையில் இந்த கருத்திலிருந்து தொடரலாம்